வணக்கம் கடந்த இரண்டு அமர்வுகளில் நாம் பட்ஜெட்டுகள் பற்றி விவாதித்து வருகிறோம் எனவே திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டுக்கு பட்ஜெட் மிக முக்கியமான நுட்பமாகும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் முதலாவதாக உங்கள் குறிக்கோளைக் கொண்ட ஒரு திட்டமிடலுக்கு பட்ஜெட்டுகள் ஒரு நல்ல தளத்தை வழங்குகின்றன குறிக்கோள் பிரிக்கப்பட்டு ஒரு அளவிடக்கூடிய அல்லது நிதி அளவின் வடிவத்தில் கூறப்படுகிறது பின்னர் ஒட்டுமொத்த குறிக்கோள் செயல்பாட்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனவே master பட்ஜெட்டின் அடிப்படையில் நாம் தயார் செய்கிறோம் விற்பனை வரவு செலவுத் திட்டத்திற்குச் செல்லும் பின்னர் விற்பனை பட்ஜெட்டிற்கு செல்கிறோம் பின்னர் ஒவ்வொரு செயல்பாட்டு பட்ஜெட்டும் ஒன்றுக்கொன்று நன்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே கடந்த அமர்வில் நாம் உற்பத்திக்குச் செல்லும் இருப்புத் தேவைகளை கருத்தில் கொண்டு விற்பனை 24000 ஆக இருந்தால் அதற்கேற்ப உற்பத்திக்கான தேவை எதுவாக இருந்தாலும் மூலப்பொருட்களை வாங்குவதற்கு நாம் செல்வது குறித்து விவாதித்தோம் எனவே எந்தவொரு வளத்திற்கும் அதிக செலவு இல்லை எனவே வளத்தின் உகந்த ஒதுக்கீடு இருப்பதைக் காண முயற்சித்தோம் மேலும் ஒவ்வொரு பிரிவின் செயல்பாடும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டு பட்ஜெட்டில் அடையப்படுகிறது இது ஒரு கட்டுப்பாட்டு நோக்கமாகவும் செயல்படுகிறது ஏனென்றால் செயல்கள் தயாரானதும் நாம் பட்ஜெட்டை உண்மையானவற்றுடன் ஒப்பிட்டு விரைவாக சரியான நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம் இந்தவிஷயங்கள்அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்

இப்போது செயல்பாட்டு பட்ஜெட்டில் இன்னும் ஒரு படி மேல் செல்லலாம் இந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் பல்வேறு செயல்பாடுகளுக்கான பட்ஜெட்டின் திட்டத்தை நாம் தயார் செய்கிறோம் இப்போது நாம் cash பட்ஜெட்டை தயார் செய்கிறோம் Cash பட்ஜெட் என்பது அடுத்த காலாண்டில் அல்லது அடுத்த 6 மாதங்களில் அல்லது அடுத்த 1 ஆண்டில் பணத்திற்கான மதிப்பிடப்பட்ட அறிக்கையாகும் இப்போது பண பட்ஜெட் மூலம் பணத்தின் கிடைக்கும் தன்மை என்ன என்பதை நாம் அறிவோம் எனவே அதிகப்படியான பணம் இருந்தால் அதை செயலற்றதாக வைத்திருப்பதற்குப் பதிலாக அதை ஒரு பயனுள்ள முறையில் முதலீடு செய்யலாம் மேலும் பணப் பற்றாக்குறை இருந்தால் சரியான நேரத்தில் பணத்தை ஏற்பாடு செய்யலாம் இது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் நீங்கள் சரியான நேரத்தில் ஏற்பாடு செய்யாவிட்டால் கடைசி நேரத்தில் பணப் பற்றாக்குறை இருப்பதை நிறுவனம் உணரும் பண பற்றாக்குறை பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நாம் சப்ளையர்கள் அல்லது ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்தத் தவறிவிடுவோம் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பார்கள் அதனால் நிறுவனம் பற்றி மோசமான பெயர் பரவுகிறது மோசமான சந்தர்ப்பங்களில் நிறுவனம் திவாலாகிவிடும் நிகழ்வுகளும் உள்ளன ஏனெனில் அது கடனாளிகள் அல்லது வங்கியாளர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்தத் தவறினால் அவர்கள் நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்குச் செல்வர் மேலும் நல்ல நிறுவனங்கள் கூட மோசமான மூலதன மேலாண்மை பணத்தின் மேலாண்மை காரணமாக திவாலாகிவிட்ட நிகழ்வுகளும் உள்ளன எனவே செயல்பாட்டு பட்ஜெட்டின் ஒரு பகுதி cash பட்ஜெட் என அழைக்கப்படுகிறது இது பணத் தேவையை விஞ்ஞான ரீதியாக மதிப்பிடுவதற்கான ஒரு அடிப்படையாக ஆண்டு முழுவதும் மட்டுமல்ல மாத வாரியாக அல்லது காலாண்டு வாரியாக பிரிக்கப்பட்டது இப்போது இது சற்று கடினமான கணக்கீடு அல்ல ஆனால் நீங்கள் நிறைய கணக்கீடு செய்ய வேண்டியிருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு பட்ஜெட்டையும்இணைக்க வேண்டும் எப்போது பணம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கான கடன் விதிமுறைகளை நாம் காண வேண்டும் கடனாளர்களால் கடன் காலம் எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறது அல்லது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு கடன் வழங்குகிறோம் இவை அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு பணத்திற்கான கிடைக்கக்கூடிய தன்மை குறித்து நாம் கணக்கிடுகிறோம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்வோம் அதை நீங்கள் கவனமாக படித்து தீர்க்கக்கூடிய முதல் சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் ஆனால் தயவுசெய்து பிரிண்ட் அவுட் தாள்களை எடுத்துக்கொண்டு என்னுடன் சேர்ந்து படிக்க முயற்சிக்கவும் இப்போது வைபவ் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனம் ஜனவரி முதல் cash பட்ஜெட்டை தயாரிக்க விரும்புகிறதுபின்வரும் மதிப்பிடப்பட்ட வருவாய் மற்றும் செலவுகளிலிருந்து முதல் 6 மாதங்களுக்கு cash பட்ஜெட்டை தயாரிக்கவும் எனவே இந்த மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் விற்பனை வழங்கப்படுகிறது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான அனைத்து புள்ளிவிவரங்களும் ரூபாயில் உள்ளன விற்பனை மெதுவாக 20000 இலிருந்து அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் பின்னர் 22 28 36 30 மற்றும் 40 ஆகவே விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பொருளின் தேவை 20 ஆகும் பின்னர் அது குறைந்து மீண்டும் அதிகரிக்கிறது எனவே அவர்கள் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு மூலப்பொருள் நுகர்வு பட்ஜெட் திட்டத்தை தயாரித்திருப்பார்கள் பின்னர் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையானதாக இருக்கும் ஊதியங்களுக்கான பட்ஜெட் சற்று அதிகரித்தது பின்னர் உற்பத்தி overheads மீண்டும் அவை ஓரளவு நிலையான விற்பனை மற்றும் விநியோக overheads களாக உள்ளன எனவே மதிப்பிடப்பட்ட அனைத்து லாப நஷ்ட புள்ளிவிவரங்களும் கிடைக்கின்றன இப்போது ஜனவரி 1 ஆம் தேதி தொடக்கத்தில் 10000 பண இருப்பு இருப்பதாக சில கூடுதல் தகவல்கள் உள்ளன புதிய இயந்திரங்கள் 20000 கடனில் நிறுவப்பட்டுள்ளன அது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இரண்டு தவணைகளில் திருப்பிச் செலுத்தப்பட உள்ளது விற்பனை கமிஷன் ஒரு மாதத்திற்குள் செலுத்த வேண்டிய மொத்த விற்பனையில் 5 சதவீதம் ஆகும் மார்ச்மாதத்தில் பங்கு ஒதுக்கீட்டின் அளவு 10000 ரூபாய் ஆகும் எனவே ஒரு நிறுவனம் பங்குகளை வெளியிட்டபோது பங்கு ஒதுக்கீட்டைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் பலர் பங்குகளுக்குவிண்ணப்பிப்பதன்மூலம்ஆர்வத்தைக் காட்டுகிறார்கள் பின்னர் நிறுவனம் அவர்களுக்கு பங்குகளை ஒதுக்குகிறது மற்றும் அடுத்த தவணை அவர்கள் பங்கு ஒதுக்கீடு பணத்தின் வடிவத்தில் செலுத்துகிறார்கள் எனவே நிறுவனங்கள் மார்ச் மாதத்தில் பங்குதாரர்களிடமிருந்து 10000 பெற வாய்ப்புள்ளது பங்கு மூலதனத்துடன் அவர்கள் பங்கு பிரீமியத்தையும் செலுத்துவார்கள் எனவே பங்கு பிரீமியம் 2000 ஆகும் வேறு வார்த்தைகளில் நாம் 10 பிளஸ் 2 என்று மார்ச் மாதத்தில் 12000 பின்னர் இந்த கடன் காலம் மிகவும்முக்கியமாக உள்ளன சப்ளையர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன் காலம் 2 மாதங்கள்வாடிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன் காலம் 1 மாதம் overheadsகளை செலுத்துவதில் தாமதம் 1 மாதம்ஊதியம் வழங்குவதில் தாமதம் அரை மாதமாகும் பண விற்பனையானது மொத்த விற்பனையில் 50 சதவீதமாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே விற்பனையில் 50 சதவீதம் ரொக்கம் 50 சதவீதம் கடன் இப்போது இந்த தகவல்களுடன் cash பட்ஜெட்டை தயாரிக்க முயற்சி செய்யுங்கள் நான் உங்களிடம் சொன்னது போலஉங்களிடம் பிரிண்ட் அவுட் தாள்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் குறிக்க கவனமாக செல்லுங்கள் எனவே கொடுக்கப்பட்ட விற்பனை மற்றும் செலவுகளில் எந்த தொகையை செலுத்த வேண்டும் என்பது எந்த மாதத்தில் நாம் கணக்கிட்டு பின்னர் பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் என்பதாகும்

எனவே உங்கள் எளிமை உங்களுக்கு ஒரு கட்டமைப்பைக் காட்டியது 6 மாதங்களுக்கு cash பட்ஜெட்டை தயாரிக்கவும் எனவே நீங்கள் 7 நெடுவரிசை விவரங்களை உருவாக்க வேண்டும் பின்னர் ஜனவரி முதல் ஜூன் வரை உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுக்க நான் ஆரம்பத்தில் ஒரு தொடக்க இருப்பைக் கொடுப்பேன் தொடக்க இருப்பு 10000 என்று வழங்கப்பட்டது நான் கணக்கிட்ட அடுத்த மாதங்களுக்கான நிலுவைகள் இவை ஆனால் உங்களுக்கு அவை தேவை என்று நான் நினைக்கவில்லை எனவே அவற்றை காட்டவில்லை ஆனால் ஜனவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பு உங்களிடம் உள்ளது இப்போது ரசீதுகள் மற்றும் செலவினங்களுக்கான மதிப்பீட்டைத் தொடரவும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுடனும் நீங்கள் cash பட்ஜெட்டை செய்ய முடியும் எனவே எங்களிடம் தொடக்க நிலுவைகள் உள்ளன இப்போது வருமானத்தைப் பொருத்தவரை நமது முக்கிய வருமானம்வெளிப்படையாக விற்பனை இப்போது அதிலிருந்து இரண்டு வகையான ரசீதுகளைப் பெறுகிறோம் அவை 50 சதவீத விற்பனையாகும் மீதமுள்ள 50 சதவிகிதம் கடன் விற்பனையாகும் எனவே இரண்டு விஷயங்களை இங்கே சேர்ப்போம் பண விற்பனை 50 சதவீதம் கடனாளர்களிடமிருந்து வசூல் கடன் விற்பனையிலிருந்து வரும் பணம் என்பது அடுத்த ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏனெனில் அவை வெவ்வேறு மாதங்களில் வரும் இப்போது விற்பனைக்கு செல்வோம்விற்பனை 20 22 28 மற்றும் பல இப்போது நீங்கள் ஜனவரி விற்பனையின் போது 20000 எடுக்கநீங்கள்அதிலிருந்து எப்போது பணம் பெறுவீர்கள் கொடுக்கப்பட்ட தரவுகளின்படி பண விற்பனை மொத்த விற்பனையில் 50 சதவீதம் என்று கருதுகிறதுஅதாவது 20000 ரொக்க விற்பனையிலிருந்து 10000 அதே மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் மீதமுள்ள 50 சதவிகிதம் 10000 மீதமுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கடனில் விற்கப்படுகிறது வாடிக்கையாளருக்கு கடன் வழங்கப்படும் காலம் 1 மாதம் எனவே 20 என்பது 50 சதவீதத்தில் 10 ஆனது அதே மாதத்தில் பெறப்படுகின்றன மீதமுள்ள 10 ஆனது ஒரு மாத தாமதத்துடன் பெறப்படும் எனவே நாம் அதை கடனில் விற்பனை செய்வோம் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் எதையும் நாம் பெற மாட்டோம் ஆனால் அடுத்த மாதத்தில் அதைப் பெறுவோம் சில மோசமான கடன்கள் மற்றும் RDD மற்றும் பல இருக்கலாம் ஆனால் இதுபோன்ற சிக்கல்கள் எதுவும் வழக்கில் கொடுக்கப்படவில்லை மொத்த விற்பனையில் மிக எளிமையான கணக்கீடு 50 சதவிகிதம் ரொக்கமாகவும் மீதமுள்ளவை கடனிலும் விற்கப்படும் இது 1 மாத அபராதத்திற்குப் பிறகு பெறப்படும் எனவே அந்த மொத்த விற்பனையானது அந்த 50 சதவீதத்தில் 20 ஆகும் அதாவது இங்கே 10 வரும் என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது உங்கள் புரிதலுக்காக இதை செய்யுங்கள் நான் இங்கே விற்பனையை காண்பிக்கிறேன் இப்போது இதை எழுத வேண்டாம் இது உங்கள் கணக்கீட்டிற்கு மட்டுமே எனவே அடுத்தமாதத்தில்50 சதவிகிதம் மீதமுள்ள அதே மாதத்தில் 50 சதவிகிதம் பெறப்படும் என்ற விதிமுறைகளின்படி உங்கள் விற்பனையை இதுபோன்று எழுதியுள்ளேன் எனவே இப்போது பிப்ரவரி மாதத்தில் எவ்வளவு இருக்கும் 11000 மற்றும் மீதமுள்ள 11000 வாடிக்கையாளர்களிடமிருந்து மார்ச் மாதத்தில் பெறப்படும் எனவே நீங்கள் இதை மிகவும் எளிதாகப் பெறுகிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே 14 அது போலவே ஏப்ரல் 18 அதே மாதத்தில் ஏப்ரல் 18 ஐ மார்ச் 15 இல் எழுதுங்கள்15 மற்றும் 20 மீதமுள்ள 20 ஜூலை மாதத்தில் செல்லும் நாம் அதைப் பதிவு செய்யவில்லை தயவுசெய்து உட்கார்ந்து வழக்கைப் பார்க்க வேண்டாம் என்னுடன் கணக்கிட முற்படுங்கள் எனவே இது பண விற்பனை மற்றும் கடன் விற்பனை இப்போது இதை ஸ்லைடில் இருந்து அகற்றுவேன்இது இனி தேவையில்லை பின்னர் உங்கள் புரிதலுக்காக இதை வேறு நிறத்தில் வைப்பேன் நீங்கள் மிகவும் குழப்பமடைகிறீர்கள் என்றால் கீழே ஒரு தனி குறிப்பை உருவாக்கலாம் ஆனால் அது 50 ஆக இருப்பதால் அது தேவையில்லை என்று நினைக்கிறேன்50 சதவிகிதம் நீங்கள் அதை நேரடியாக cash பட்ஜெட் திட்டத்தில் எழுதலாம் இப்போது வேறு ஏதாவது ரசீது உள்ளதா பதில் ஆம் பங்கு ஒதுக்கீட்டில் இருந்து பங்கு பிரீமியத்துடன் சில பணம் பெறப்பட்டுள்ளது எனவே எவ்வளவு பணம் பெறப் போகிறது என்று வழக்குக்குச் செல்லுங்கள் 20000 பிரீமியத்துடன் மார்ச் மாதத்தில் பெறப்பட வேண்டிய பங்கு ஒதுக்கீட்டு பணமாக 10000 எனவே பங்கு ஒதுக்கீடு இது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெறப்பட உள்ளது அது மார்ச் மாதத்தில் அனைத்து மாதங்களுக்கும் பெறப்பட உள்ளது வேறு ஏதேனும் ரசீது உள்ளதா

வேறு எந்த ரசீதும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் வேறு சில கொடுப்பனவு செலவுகள் மற்றும் இயந்திரங்கள் உள்ளன எனவே மொத்த ரசீதுகளை 10000 கூட்டல் 10000 ஆக கணக்கிடலாம் எனவே மொத்தம் 20000 ஆகும் பிப்ரவரி மாதம் இல் 39 கிடைத்ததா உண்மையில் நீங்கள் பெற முடியாது ஏனெனில் இது ஒரு A பிளஸ் B உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை நாம் கணக்கிடுவோம் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே இந்த விற்பனையை நான் அகற்றுவேன் இப்போது உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் இப்போது கொடுப்பனவுகளுக்கு செல்வோம் இப்போது முதல் கட்டணம் எது பொருள் உங்களுக்கு எல்லா மாதங்களுக்கும் பொருள் செலவு வழங்கப்படுகிறது கட்டண விதிமுறைகள் எவ்வாறு உள்ளன அதுகடன் காலம் சப்ளையர்கள் அனுமதிக்கப்பட்ட 2 மாதங்கள் என்றும் வழங்கப்படுகிறது எனவே ஜனவரி 20 வாங்கினால் நீங்கள் ஜனவரியில் செலுத்த வேண்டியதில்லை பிப்ரவரியில் கூட நீங்கள் செலுத்த வேண்டியதில்லைநீங்கள் அதை நேரடியாக மார்ச் மாதத்தில் செலுத்தலாம் எனவே நீங்கள் பொருள் செலவுக்குச் சென்றால் ஜனவரி மாதத்தில் பணம் செலுத்தாமல் ஒரு வரிசையைச் சேர்க்கவும்பிப்ரவரியில் கட்டணம் எதுவும் வேண்டாம் நேரடியாக மார்ச் மாதத்தில் 20000 எழுதலாம் எனவே நீங்கள் இங்கு சென்றால் உங்களுக்கு 20 14 14 22 20 25 கிடைத்துள்ளன எனவே இந்த நான்கு தொகைகளும் மார்ச் தொடக்கத்தில் இருந்து மட்டுமே செலுத்தப்படும்மார்ச் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் எனவே தயவுசெய்து இப்போது 20 14 14 22 அடுத்தது கூலி ஊதியத்திற்கான கொடுப்பனவு விதிமுறைகள் யாவை அனைத்து மாதங்களுக்கும் ஊதியம் வழங்கப்படுகிறது ஊதியம் வழங்குவதில் தாமதம் அரை மாதமாகும் என்று அவர்கள் கொடுத்த அதே மாதத்தில் நீங்கள் ஊதியத்தை செலுத்துகிறீர்களா எனவே நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஊதியத்தில் பாதி அதே மாதத்தில் செலுத்தப்படும் மீதமுள்ள பாதி அடுத்த மாதத்தில் செலுத்தப்படும் ஆக ஜனவரி மாதத்தின் 4000ல் ஜனவரி மாதத்தில் 2000 செலுத்தியது பிப்ரவரியில் 2000 மீதமுள்ளது இப்போது உங்கள் எளிமைக்காக நாங்கள் இங்கே ஒரு சிறிய வேலை குறிப்பை உருவாக்கியுள்ளோம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு வேலை குறிப்பையும் செய்யலாம் எனவே நான் ஊதியங்களை எழுதியுள்ளேன் பின்னர் 50 சதவிகிதத்தை கணக்கிடுங்கள் அல்லது அதே மாதத்தில் சரியான ஊதியம் மீதமுள்ள 50 சதவிகித ஊதியம் அடுத்த மாதத்தில் செலுத்த வேண்டும் எனவே இந்த மாதங்களுக்கான ஊதியங்கள் 4000 50 சதவீதம் வரை ஒரே மாதத்தில் செலுத்தப்பட வேண்டும் எனவே 2000 மற்றும் மீதமுள்ள 50 சதவிகிதம் அடுத்த மாதத்தில் ஒரு பின்னடைவுடன் ப்ரீபெய்ட் செய்ய வேண்டும் எனவே இந்த 4000 2000 மற்றும் 2000 ஆக பிரிக்கப்பட்டுள்ளது 4400 2200 மற்றும் 2200 ஆக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதத்தில் பாதிஅதே மாதத்தில் பாதிஅடுத்த மாதத்தில் பாதி நீங்கள் அதைப் புரிந்து கொள்கிறீர்களா எனவே மொத்தத்தை இப்போது கணக்கிடுங்கள் எனவே மொத்த ஊதியங்கள் எண்ணிக்கை இங்கே தெரியவில்லை என்று நினைக்கிறேன் எனவே அடிப்படையில் நீங்கள் மொத்தம் 2000 மற்றும் ஒன்றும் இல்லை எனவே அது 2000 ஆக மாறும் நான் இந்த பகுதியை நகலெடுப்பேன் எனவே ஜனவரி மாதத்தில் நீங்கள் பாதி ஊதியத்தையும் பிப்ரவரி முதல் அந்த மாதத்தின் பாதியையும் அடுத்த மாதத்தின் பாதியையும் மட்டுமே செலுத்துகிறீர்கள் எனவே தயவுசெய்து ஊதியம் தொடர்பான புள்ளிவிவரங்களை இங்கே எழுதுங்கள் எனவே இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தும் இங்கே கணக்கிடப்படுகின்றன இப்போது அடுத்தது overheadsஇருப்பினும் overheads செலுத்தப்பட்டதுoverheads மிகவும் எளிது ஒரு மாத கட்டணம் செலுத்துவதில் தாமதம் உள்ளது எனவே இந்த மாத overheads அடுத்த மாதத்தில் நேரடியாக செலுத்தப்படும் காலம் எனவே முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் எதுவுமில்லை ஜனவரி overheadsகளை பிப்ரவரியில் செலுத்துவீர்கள் மேலும் இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தையும் அடுத்த மாதத்தில் எழுதலாம் எனவே முதல் மாதம் ஜனவரியில் டாஷ் இருக்கும் மற்றும் பிப்ரவரி முதல் முந்தையமாதம்overheadsகள் செலுத்தலுக்கானஅதாவது ஜனவரி4000ஆனது பிப்ரவரியில் செலுத்த வேண்டும்அதாவது பிப்ரவரியில்4000 மேலும் பிப்ரவரியில் செலுத்தப்பட வேண்டிய 4200 மார்ச் மாதத்தில் செலுத்தப்படும் உற்பத்தி overheadsகள் விற்பனை மற்றும் விநியோக overheadsகள் இரண்டிற்கும் ஒரே வழியில் கணக்கிட முடிகிறது நான் புள்ளிவிவரங்கள் அல்லது தலைப்பை சரியாக எழுதுவேன் நீங்கள் அதை என்னுடன் தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் எனவே மொத்த உற்பத்தி overheadsகள் விற்பனை மற்றும் விநியோக overheadsகள் ஆகியவற்றை இந்த புள்ளிவிவரங்கள் தருகின்றன நீங்கள் இங்கே கணக்கிட செல்லலாம் மற்றும் ஒவ்வொரு மாதத்திற்கும் மொத்த overheadsகள் மாற்றப்பட்டு அடுத்தமாதத்தில்செலுத்தப்படும் இப்போது வேறு ஏதேனும் பணம் செலுத்தப்பட்டால் வழக்கை கவனமாகப் படியுங்கள் இயந்திரங்களைப் போன்ற இன்னும் சில கொடுப்பனவுகள் உள்ளன மேலும் கமிஷனுக்காக செலுத்த வேண்டிய கட்டணமும் உள்ளது எனவே மொத்த விற்பனையில் 5 சதவீத விற்பனை கமிஷன் ஒரு மாதத்திற்குள் செலுத்தப்பட உள்ளது எனவே ஜனவரி மாதத்திற்கான 10000 விற்பனையைப் பார்த்தால் நீங்கள் விற்பனை கமிஷனை செலுத்த வேண்டும் எனவே அடுத்த கட்டணம் 5 சதவீத விற்பனை கமிஷனாக இருக்கும் அது ஒரு மாதத்திற்குள் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளதுஅதாவது அடுத்த மாதத்தில் இருக்கும் ஒரு மாதத்திற்குள் அதே மாதத்தில் இல்லாத ஒரு மாத தாமதத்துடன் செலுத்தப்பட வேண்டும் ஆக ஜனவரி மாதத்தில் 20000 ஆக இருந்த விற்பனையில் 5 சதவீத கமிஷன் எனவே 20000ல் 5 சதவீதமாகஅதாவதுபிப்ரவரிமாதத்தில் 1000 செலுத்தப்படும் எனவே நான் ஏற்கனவே 5 சதவீத விற்பனை கமிஷனை இங்கு கூறியுள்ளேன் அடுத்த மாதத்தில் எழுதுகிறேன் எனவே ஜனவரியில் கோடு பிப்ரவரியில் 1000 எனவே இந்த விற்பனை எண்ணிக்கையை எடுத்து அதில் 5 சதவீதத்தை நீங்கள் கணக்கிட முடிகிறது நீங்கள் விற்பனை புள்ளிவிவரத்தைப் பார்க்க விரும்பினால் ஒவ்வொரு விற்பனை புள்ளிவிவரத்திற்கும் 5 சதவிகிதம் என்று உங்களுக்குத் தெரியும் வேறு ஏதேனும் செலவு அல்லது கட்டணம் ஆம் ஏனென்றால் நீங்கள் இயந்திரங்களை வாங்குவதற்கும் பணம் செலுத்த வேண்டும் இப்போது தொகை எவ்வளவு நிறுவப்பட்ட மொத்த இயந்திரங்கள் 20000 என்றும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இரண்டு சம தவணைகளில் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வழங்கப்பட்டுள்ளது ஆக மார்ச் மாதத்தில் 10000 ஏப்ரல் மாதத்தில் 10000 இது செலுத்தப்படும் மொத்தத் தொகை இப்போது எல்லா கொடுப்பனவுகளும் முடிந்துவிட்டதால் வேறு ஏதேனும் பணம் எஞ்சியிருக்கிறதா என்று சரிபார்க்கவும் ஆனால் அனைத்தும் முடிந்துவிட்டன என்று நான் நினைக்கிறேன் ஆகையால் ஜனவரி மாதத்தில் ஒரே கட்டணம் 2000 ஆகும் மற்ற மாதங்களில் மொத்தம் 9200 39800 புரிந்து கொண்டிருக்கிறீர்களா ஆகவே கடன் கிடைப்பதன் காரணமாக ஜனவரி மாதத்தில் கொடுப்பனவு ஊதியத்தில் மிகக் குறைவாகவே இருந்தது என்பதை நீங்கள் உணரலாம் பிப்ரவரியிலும் இது சில இயக்கச் செலவுகளில் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது ஆனால் மார்ச் முதல் பணத்தின் தேவை நிறைய இருந்தது குறிப்பாக 2 மாத கால தாமதத்துடன் பொருள் செலுத்தப்பட வேண்டும் என்பதால் இயந்திரங்கள் போன்றவற்றுக்கும் செலுத்த வேண்டியிருந்தது ஆக மார்ச் ஏப்ரல் முதல் மொத்த கட்டணம் மீண்டும் அதிகமாக இருந்தது இது மே மாதத்தில் சற்று குறைவாக இருந்தது மீண்டும் ஜூன் மாதத்தில் அதிகரித்து காணப்படுகிறது இப்போது பணத்தின் கிடைக்கும் தன்மையைப் பாருங்கள் முதலில் ஒவ்வொரு மாதமும் இருப்பைக் கணக்கிடுங்கள் எனவே தொடக்க இருப்பு 10 உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் இருப்புநிலையை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் ஜனவரி மாதத்தில் நீங்கள் கிடைக்கும் மொத்த பணத்தை 20 கழித்தல் 2 ஆக எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே ஜனவரி மாத இறுதி இருப்பு 18 ஆகும் அந்த இறுதி இருப்பு பிப்ரவரிக்கு தொடக்க இருப்பாக கிடைத்தது இப்போது 18 பிளஸ் 11 பிளஸ் 10 ஆக மொத்தம் 39 ஆகும் பிப்ரவரி மாதத்திற்கான இறுதி நிலுவைத் தொகையை கணக்கிடுங்கள் இது 29800 ஆகும் இது 39 கழித்தல் அனைத்து மொத்த கொடுப்பனவுகளும் இது 9200 ஆகும் இப்போது 29800 பணத்தின் கிடைக்கும் தன்மை கணிசமாக அதிகரித்துள்ளது முதலில் அது 18 ஆக இருந்தது பின்னர் 29800 இது மார்ச் மாத தொடக்க நிலுவையாக மாறும் இப்போது மார்ச் மாதத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த பணம் 66800 கழித்தல் செலுத்தல் ஆகும் எனவே இருப்பு இப்போது 27 ஆக உள்ளது மார்ச் மாத தொடக்கத்தில் கிடைப்பது ஏற்கனவே அதிகமாக இருந்தது என்பதை இங்கே காணலாம் எனவே கட்டண அதிகரிப்பு தேவை என்றாலும் மீதமுள்ளதை கணிசமாகக் குறைக்க அனுமதிக்காமல் அவர்கள் அதை எளிதாக நிர்வகிக்க முடியும் ஆக ஏப்ரல் மாதத்தில் இப்போது தொடக்க இருப்பு 27 மொத்தம் 59 ஆகும்கொடுப்பனவுகள் 34300 எனவே இறுதி இருப்பு 24700 ஆகும் இப்போது 24700 ஐ எடுத்துக் கொண்டால் A மற்றும் B மொத்தம் 57700 ஆகும் ஆனால் கிடைப்பது சற்று குறைந்துவிட்டது ஆனால் கொடுப்பனவுகளும் குறைந்துவிட்டதால் கையில் இருப்பு அதிகரித்துள்ளது அது 33100 ஆகும் இது தொடக்க நிலுவையாக மாறும் எனவே இறுதி நிறைவு இருப்பு இப்போது 36000 ஆகும் நீங்கள் இதைப் பெற முடிகிறதா எனவே Cash பட்ஜெட் என்பது முந்தைய அனைத்து வரவு செலவுத் திட்டங்களையும் அடிப்படையாகக் கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணருவீர்கள் ஆகவே நீங்கள் வெவ்வேறுசெயல்பாடடுபட்ஜெட்களை உருவாக்க வேண்டும் ஏனெனில் அந்த பட்ஜெட்களில் பல்வேறு கொடுப்பனவுகள் உள்ளன அவற்றில் சில உங்களுக்கு பணத்தைத் தருகின்றன எனவே முதலில் பிற செயல்பாட்டு பட்ஜெட்கள் உருவாக்கப்படுகிறது இறுதியாக cash பட்ஜெட் உருவாக்கப்படுகிறது இந்த பட்ஜெட் பண மேலாண்மை மற்றும் செயல்பாட்டு மூலதன நிர்வாகத்திற்கு குறிப்பாக நிதி துறையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது நிறுவனத்தின் பண நிலையை மதிப்பிடுவதற்கும் அதற்கேற்ப பணம் கிடைப்பதற்கும் ஒரு நிதி செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த பட்ஜெட் பயிற்சி நிறுவனத்தின் நிதி நிர்வாகத்திற்கு மிக முக்கியமான உள்ளீடாக மாறும் எனவே இதன் மூலம் நான் இங்கு என் விரிவுரையை முடிக்கிறேன் வணக்கம் நன்றி